எனவே நீங்கள் எடுத்த முதல் எடுத்துக்காட்டு இது ஒரு சிறிய திருத்தம் இது உண்மையில் இது a2 ஆல் வகுக்கப்படும் நான் தவறுதலாகச் செல்லும்போது நான் a2 ஐ பெருக்கினேன் அதை வகுக்க வேண்டும் a2 பின்னர் இது சரியானது அடுத்து உதாரணம் பின்னர் இரண்டாவது எடுத்துக்காட்டுக்கு வாருங்கள் இது உண்மையில் இப்போது கொஞ்சம் மெதுவாக வெவ்வேறு வகை கணக்குக்கு செல்வோம் இப்போது படம் 10 நான் அதை உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே 3 KVA மற்றும் 230 வோல்ட் ஆகியவற்றின் அடிப்படை மதிப்புகளைப் பயன்படுத்தி ஒற்றை தறுவாய் சுற்றின் ஒற்றை கம்பி வரைபடம் எனவே நீங்கள் ஒரு யூனிட் சுற்று வரைபடத்தை வரைய வேண்டும் மற்றும் ஒரு யூனிட் மின்மறுப்புகளையும் மற்றும் ஒரு யூனிட் மூல மின்னழுத்தத்தையும் தீர்மானிக்க வேண்டும் சுமை மின்னோட்டத்தை ஒரு யூனிட்டிலும் ஆம்பியர்ஸிலும் கணக்கிடுங்கள் அதாவது ஒரு யூனிட் மதிப்புகள் மற்றும் உங்கள் தற்போதைய மதிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட வேண்டும் இப்போது ஆம்பியர் மதிப்புகள் இது இறுதி மின்னழுத்தம் 220∟0 ஐ அனுப்பும் வரைபடம் இது உண்மையில் KV சரியா 220 வெறும் K V அல்லது வோல்ட் இதைப் பார்க்க அனுமதிக்கிறேன் 230 வோல்ட் உண்மையில் சிறிய அமைப்பு எனவே இது உங்களுடைய அடிப்படை மதிப்புகள் என்று அழைக்கிறீர்கள் 3 KVA 230 வோல்ட் சரி எனவே இது உண்மையில் 220 கோணம் ∟0 வோல்ட் இது பிரிவு 1 என்பது படம் 10 இவை மின்மாற்றி T1 இது கம்பி மின்தடை கம்பி எதிர்தாக்குத்திறன் 3Ω என்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இது மின்மாற்றி T2 மற்றும் இது சுமை மின்மறுப்பு 0 8 j0 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த முழு அமைப்பும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இது பிரிவு 1 இது பிரிவு 2 மற்றும் இது பிரிவு 3 ஆகும் இப்போது மின்மாற்றி T1 3 KVA என வழங்கப்படுகிறது 230433 வோல்ட் என்பது மின்மாற்றியின் மதிப்பீடு மற்றும் அதற்கு சமமான எதிர்தாக்குத்திறன் 0 இதேபோல் மின்மாற்றி T2 க்கு இது 2KVA ஆகும் இந்த மின்மாற்றி 440120வோல்ட் மற்றும் Xeq மீண்டும் 0 இவை கொடுக்கப்பட்ட தரவு இப்போது முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் அடிப்படை மதிப்புகளை சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும் இந்த கணக்கில் நீங்கள் இந்த மதிப்பை 3 KVA மற்றும் 230 வோல்ட்டை எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக தீர்மானிக்க வேண்டும் எனவே அடிப்படை MVA அது அடிப்படை KVA 3 என வழங்கப்படுகிறது எனவே அதை MVA ஆக மாற்றுகிறது எனவே இது 31000 எனவே 0 003 ஆகும் இது உங்கள் அடிப்படை MVA சரியா இந்த அடிப்படை மதிப்பு முழு நெட்வொர்க்குக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது இந்த அடிப்படை மதிப்பு மாற்றப்படாது மற்றும் அடிப்படை மின்னழுத்தம் 230 வோல்ட் என வழங்கப்படும் ஆனால் இந்த மின்மாற்றி 3 KVA மற்றும் 230 வோல்ட் அடிப்படை மதிப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் இது பிரிவு 1 சரி நீங்கள் எழுதுகிறீர்கள் மின்னழுத்தம்B1 பிரிவு 1 க்கு 230 வோல்ட் இது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 0 23 கிலோவோல்ட் சரியா ஏனென்றால் இந்த மின்மாற்றி T1 உண்மையில் 3 KVA 230 வோல்ட் இந்த பக்கமானது இது பிரிவு 1 இப்போது இப்போது நாம் அடிப்படை மின்னழுத்தத்தை கம்பிக்கும் மறுபுறத்திற்கும் மாற்ற வேண்டும் எனவே ஒரு மின்மாற்றி மீது நகரும் போது மின்னழுத்த அடிப்படை மின்மாற்றி மின்னழுத்த மதிப்பீட்டின் விகிதத்தில் மாற்றப்படுகிறது எனவே பிரிவு 2 ற்கு அடிப்படை மின்னழுத்தம் 433230230 அதாவது 430 வோல்ட் இந்த பக்கம் அடிப்படை உங்கள் அடிப்படை மின்னழுத்தம் 230 வோல்ட் என்று கேட்கப்படுகிறது அதாவது இந்த பக்கத்தில் எனவே இந்த மின்மாற்றி 433 வோல்ட் மதிப்பீடு எனவே தானாக இந்த பக்கம் அடிப்படை மின்னழுத்தம் 433 வோல்ட் இருக்கும் அதனால்தான் நீங்கள் அவ்வாறு மாற்ற வேண்டும் இது 433230230 அதாவது 430 வோல்ட் ஆகும் எனவே இது உண்மையில் 0 433 கிலோவோல்ட் சரியா இதேபோல் உங்கள் பிரிவு 3 க்கு அடிப்படை மின்னழுத்தம் அதாவது இந்த பக்கம் அடிப்படையில் மின்மாற்றி உண்மையில் 440120 ஆனால் இந்த கம்பிகளின் அடிப்படை மின்னழுத்தம் 433 வோல்ட் ஆகும் எனவே அதன்படி நீங்கள் பிரிவு C ன் அடிப்படை மின்னழுத்தம் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் அது இந்த பக்கம் சரி அதாவது உங்கள் VB3 ஆனது 433 ஏனெனில் நீங்கள் குறைந்த மின்னழுத்த பக்கத்திற்குச் செல்கிறீர்கள் இருப்பினும் மின்மாற்றி 440120 என்றாலும் நீங்கள் முழு நெட்வொர்க்கையும் ஒரு பொதுவான அடிப்படையாக மாற்றுகிறீர்கள் எனவே இந்த b பிரிவு 3 அடிப்படை மின்னழுத்தம் நீங்கள் 118 09 வோல்ட் அதாவது 0 11809 KV எனவே மாற்றுவதற்கான இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இதேபோல் இப்போது பிரிவு 1 க்கு ZB1 என்பது 2MVA base க்கு சமமான அடிப்படை மின்மறுப்பு உங்கள் 0 003 அதாவது 17 63Ω இது வரைபடத்தின் பிரிவு 1 க்கான அடிப்படை மின்மறுப்பு ஆகும் இதேபோல் எனவே இது உங்கள்0 5Ω க்கு சமம் எனவே இதேபோல் ZB32MVA base0 003இதுவரை 4 எனவே அனைத்து 3 பிரிவுகளின் அடிப்படை மின்மறுப்பு சரியாக கணக்கிடப்படுகிறது பிரிவு 3 க்கு அடிப்படை மின்னோட்டம் பிரிவு 3 க்கு அடிப்படை MVA உள்ளது எனவே பிரிவு 3 க்கு அடிப்படை மின்னோட்டம் IB3MVA baseVB3 அதாவது 0 030 11809 கிலோ ஆம்பியர் அது 25 4 ஆம்பியர் இப்போது இது கொடுக்கப்பட்டுள்ளது Xeq 0 10 P u இது உண்மையில் பழைய மதிப்பு எனவே நீங்கள் எழுதுகிறீர்கள் ஏனென்றால் நாங்கள் மற்ற அடிப்படையாக மாற்ற வேண்டும் எனவே பழைய X1 Xeq 0 10 ஆனால் புதிய X1 0 பழைய X1 இதற்கான காரணம் மின்மாற்றி மின்மாற்றி நீங்கள் மதிப்பிடுவது 3 KV இது 0 003 MVA மற்றும் 230 வோல்ட் இது அடிப்படை எனவே மின்மாற்றி T1 ஐப் பொறுத்தவரை இது மாறாது ஏனென்றால் மின்மாற்றி மதிப்பீடு தானாகவே மின்னழுத்தத்தையும் உங்கள் வோல்ட் ஆம்பியரையும் அடிப்படையாகக் கொண்டது ஆகையால் மின்மாற்றி T1க்கு ஒரு யூனிட் மதிப்பு கசிவு எதிர்வினை மாறாது மின்மாற்றி T2 க்கு ZBT2 மீண்டும் 0 442your க்கு சமம் காரணம் இது போன்ற மின்மாற்றி T2 உண்மையில் இது 2 KVA மற்றும் 440V 120 ஆகும் ஆகையால் மின்மாற்றி T2 க்கான அடிப்படை மின்மறுப்பு முதலில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் எனவே இது உங்கள் முதன்மை பக்கம் 440 வோல்ட் ஆகும் 44 KV2 ஏனெனில் 2 KVA ஆல் வகுக்கப்படுவது 0 44 KV ஆகும் ஏனெனில் மதிப்பீடு மின்மாற்றி T2 இது 2 KVA அதாவது MVA எனவே MVA உங்கள் 2MVA நமக்கு 96 8Ω கிடைக்கும் இது அதன் மதிப்பீட்டின் அடிப்படையில் மின்மாற்றியின் சொந்த அடிப்படை இப்போது மின்மாற்றி 2 ன் எதிர்வினை என்பது 0 u கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது ஓமிக் மதிப்பு என்ன என்பதைக் கண்டறியவும் எனவேX2Ω X2 ZBT2 அதாவது 0 1 96 8 அதாவது 9 68Ω சரி அதாவது புதிய X2 ஏனென்றால் புதிய அடிப்படை மின்மறுப்பு ZB2 ZB2 என நீங்கள் அழைக்கும் இந்த அடிப்படை மின்மறுப்பு பிரிவு 2க்கு 62 எனும் மதிப்பைப் பெற்றுள்ளது எனவே நாம் பெறுவது 62 எனவே மின்மாற்றி 2 க்கான எதிர்வினையின் புதிய மதிப்பு புதிய X2 9 68your 62 நான் இங்கே ZB2 62 5 Ω என்று எழுதியுள்ளேன் அதாவது X2new ஒரு யூனிட்டுக்கு 0 இதேபோல் கம்பிக்கு XLineXLine ZB2அதாவது 362 ஆகும் ஏனெனில் கம்பி எதிர்வினை 3Ω என்பது பிரிவு 2 இன் அடிப்படை மின்மறுப்பால் வகுக்கப்படுகிறது இது 362 5 அதாவது 0 u சரி அடுத்து சுமை வழங்கப்படுகிறது ஒரு யூனிட் க்கு சுமை Z1 Z1 ஓமிக் மதிப்பு இது 0 8 என வழங்கப்படுகிறது j புள்ளி இந்த மின்மறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மின்மறுப்பு உங்கள் கம்பி பிரிவு 3 ன் அடிப்படை மின்மறுப்பால் வகுக்கப்படுகிறது அதாவது பிரிவு 3 நீங்கள் பெற்றுள்ள அடிப்படை மின்மறுப்பு ZB3 4 64Ω இது ஒன்று அதாவது ஒரு யூனிட்டுகளுக்கு உங்கள் ZLyour ZLZB3 𝟎 𝟑 இதன் மீது 4 64 அதாவது 0 1724 j0 எனவே ஒரு யூனிட் சுற்றுக்கு படம் 11 இல் காட்டப்பட்டுள்ளது எனவே நீங்கள் சுற்றுக்கு ஒரு மின்னழுத்தம் Vs Vs உண்மையில் அது உங்களுக்குக் கொடுக்கப்பட்டுள்ளது 220∟0 ஆனால் அடிப்படை மின்னழுத்தம் 230 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 220230 அது உண்மையில் 0 956∟0 இது 220230 சரி மின்மாற்றி T1 க்கு அது j0 10 அது கம்பிக்கு j0 048 p மற்றும் மின்மாற்றி T2 க்கு j0 1548சரி மற்றும் சுமைக்கு இது ஒரு யூனிட்டுக்கு 0 1724 j0 0646 ஆகும் எனவே இங்கே இது மன்னிக்கப்படுகிறது 0 இது எதிர்ப்பு பாதை ஏனெனில் சுமை தூண்டக்கூடியது மற்றும் இது j0 0646 இது சுமை சரியா மற்றும் இது ஒரு யூனிட் வரைபடம் எனவே Vs இது 𝟐𝟐0∟𝟎 230 அடிப்படையாகும் எனவே 0 956∟0 நான் உங்களுக்குச் சொன்னேன் சரியா ஆகையால் ஒரு யூனிட் மின்மறுப்புக்கு மொத்தம் ZT இங்கு Z மொத்தம் அனைத்தையும் நீங்கள் தொகுக்கிறீர்கள் அது 0 860 யாக இருக்கும் இது ஒரு எதிர்ப்பு பகுதி எனவே ஒரு யூனிட்டுக்கு IL என்பது I க்கு சமம் ஏனென்றால் அதே மின்னோட்டம் சுமைக்கு செல்லும் எனவே IL பெர் யூனிட் என்பது தொடர் சுற்று I VsZT எனவே மொத்தமாக 0 956∟00 வகுத்தல் ZT க்கு சமம் ஒரு யூனிட்டுக்கு 2 860 கிடைக்கும் இதுதான் மின்னோட்டத்தின் ஒரு யூனிட் மதிப்பு ஆம்பியர் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் ILIB3 ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பக்கத்தின் அடிப்படை மின்னோட்டம் 25 4 ஆம்பியர் முன்பு இருப்பதைக் கண்டோம் எனவே இது ஒரு யூனிட் மதிப்புகள் பெருக்கப்படுவது 25 எனவே இது 59 860 ஆம்பியர் ஆக இருக்கும் எனவே இது சுமை மின்னோட்டம் மற்றும் சுமை தூண்டக்கூடியதாகயிருப்பதால் மின்னோட்டம் பின்தங்கி உள்ளது எனவே இந்த எண் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் இப்போது மெதுவாக மேலும் மெதுவாக இன்னும் கொஞ்சம் கடினமான கணக்கிற்குச் செல்வோம் அதாவது எல்லா வகையான விஷயங்களும் நாம் தெளிவாக இருப்போம் அப்போது ஒரு யூனிட் மாற்றத்தின் நன்மை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனவே படம் 12 நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நான் அந்த பெரிய வரைபடம் காண்பிப்பேன் எனவே ஒரு மின் அமைப்பின் ஒற்றை கம்பி வரைபடம் ஜெனரேட்டர்கள் மற்றும் மின்மாற்றிகளின் மதிப்பீடுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எனவே தரவைக் கொடுப்பதற்கு முன்பு இது உண்மையில் படம் 12 படம் 12 ல் மூன்று ஜெனரேட்டர்கள் உள்ளன ஜெனரேட்டர் 1 ஜெனரேட்டர் 2 மற்றும் ஜெனரேட்டர் 3 இப்போது இந்த ஜெனரேட்டர் 1 இந்த Y Y இணைக்கப்பட்டுள்ளது அது கிரௌண்டெட் ஜெனரேட்டர் 3 கிரௌண்டெட் இல்லை ஜெனரேட்டர் 2 கிரௌண்டெட் எனவே ஜெனரேட்டர் 1 இது 25 MVA மதிப்பீடு மற்றும் 6 6 KV முனைய மின்னழுத்தத்தைக் கொண்டுள்ளது இந்த மின்மாற்றி Δ Y Y ஆனது கிரௌண்டெட் Δ Y மின்மாற்றி 6 6 மற்றும் 115 KV மேலும் இந்த கம்பி இது கம்பி 1 ஆகும் இது நாம் கருத்தில் கொண்ட எதிர்வினை மட்டுமேஎனவே j120Ω இது ஜெனரேட்டர் 2 இது Y இணைக்கப்பட்டது ஆனால் கிரௌண்டெட் இது 15 MVA 6 6 KV இந்த மின்மாற்றி உண்மையில் Δ Y Δ பக்கம் 6 6 மற்றும் Y பக்கம் 115 KV சரியா இது உங்கள் கம்பி 2 இது j90Ω இது நீங்கள் அழைக்கும் கம்பி எதிர்வினை இது மின்மாற்றி 3 இவை இந்த இரண்டு மின்மாற்றிகள் மும்முனை தறுவாய் மின்மாற்றி இந்த ஒன்று மற்றும் இந்த ஒன்று மும்முனை தறுவாய் மின்மாற்றி ஆனால் இந்த மின்மாற்றி உண்மையில் இந்த மும்முனை தறுவாய் மின்மாற்றி உண்மையில் மூன்று ஒற்றை தறுவாய் மின்மாற்றி இணைக்கப்பட்டுள்ளது எனவே அதனால்தான் ஒவ்வொரு ஒற்றை வசதியும் 69 6 9 KVKV ஆகும் ஆனால் இது மும்முனை தறுவாய் ஆக உருவாக்கப்படலாம் இது Y Y இரண்டாம் பக்கமானது கிரௌண்டெட் ஆக உள்ளது அதனால்தான் √𝟑 ∗𝟔9 6 9√𝟑 KV ஏனெனில் ஒற்றை தறுவாய் 9 உயர் மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு வழங்கப்பட்டது ஆனால் நீங்கள் 3 ஒற்றை தறுவாய் மின்மாற்றியைப் பயன்படுத்தி உங்கள் Y இணைப்பை உருவாக்கும் போது நாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய அனைத்து விஷயங்களும் கம்பி முதல் கம்பி மின்னழுத்தம் இல்லை அதனால்தான் √𝟑 ஆல் பெருக்கப்படுகிறது மேலும் நீங்கள் இரண்டாம் பக்கமும் √𝟑 ஆல் பெருக்கப்படுகிறது இந்த ஜெனரேட்டர் Y இணைக்கப்பட்டது G3 என்பது 30 30 MVA மற்றும் 13 2 KV ஆகும் இது ஒற்றை கம்பி வரைபடம் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் அதாவது இதன் ஒற்றை கம்பி வரைபடத்தை உருவாக்க வேண்டும் கீழே ஜெனரேட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு எதிர்வினை வரைபடம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே G1என்பது 25 MVA நான் கூறியது 6 ஜெனரேட்டர் எதிர்வினை 0 2 கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் எல்லா இடங்களிலும் j இருக்கும் ஆனால் t ஐ வைக்காமல் இந்த இறுதி சுற்றில் மட்டும் j ஐ அந்த சிக்கலான ஆபரேட்டரை சரியாக வைப்போம் எனவே G2 மதிப்பீடு 15 ஜெனரேட்டர் 2 மதிப்பீடு 15 MVA 6 6 KV மற்றும் எதிர்வினை 0 u இதேபோல் ஜெனரேட்டர் 3 இது 30 MVA மற்றும் 13 2 KV மற்றும் இது ஒரு ஜெனரேட்டர் எதிர்வினை 0 மின்மாற்றி T1என்பது 30 MVA இது 6 6 Δ பக்க KV மற்றும் 115 Y பக்க KV மற்றும் மின்மாற்றி எதிர்வினை 0 10 p இதேபோல் மின்மாற்றி T2 க்கு இது 15 MVA 6 6 KV டெல்டா பக்கம் மற்றும் 115 KV Y பக்கம் நான் இங்கே KV ஐ எழுதுகிறேன் ஆனால் புரிந்துகொள்ளக்கூடியது மற்றும் மின்மாற்றி T2 க்கு எதிர்வினை என்பது 0 10 pu மற்றும் மின்மாற்றி T3 உண்மையில் ஒற்றை தறுவாய் அலகு ஒவ்வொன்றும் பத்து MVA என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் 6 9 69 KV மற்றும் XT3 க்கு 0 10 p u என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு ஒற்றை தறுவாய் மின்மாற்றி என்பதால் மூன்று ஒற்றை தறுவாய் மின்மாற்றி மும்முனை தறுவாய் மின்மாற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் கம்பிமுதல் கம்பி மின்னழுத்தம் √𝟑 ஆல் பெருக்க வேண்டும் மற்றும் இது √𝟑 KV எனவே ஜெனரேட்டர் 1 துணை சுற்றுகளின் சுற்று வரைபடத்தில் 30 MVA மற்றும் 6 6 KV அடிப்படை மதிப்புகள் உள்ள ஒரு யூனிட் சுற்று வரைபடத்தை நாம் வரைய வேண்டும் நீங்கள் 30 MVA என்று அடிப்படை மதிப்பு வழங்கப்பட்டால் MVA அடிப்படை 30 ஆக இருக்க வேண்டும் மற்றும் இந்த மின்னழுத்தம் 6 6 KVX ஆக இருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் இந்த உங்கள் எதிர்வினை வரைபடம் ஒரு யூனிட்டுக்கு ஒற்றை தறுவாய் என வேண்டும் எனவே இதை நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படை மதிப்புகள் ஜெனரேட்டர் 1 சுற்றில் 30 MVA மற்றும் 6 வழங்கப்படுகின்றன அதாவது இந்த பக்கத்தில் 6 6 KVயை நீங்கள் எடுக்க வேண்டும் ஆனால் இந்த பக்க அடிப்படை 30 ஆகும் நம்மிடம் அனைத்து உற்பத்தி மதிப்பீடும் 25 MVA 15 MVA மற்றும் இந்த பக்கம் 13 MVA சரியா ஆகையால் கம்பி 1 இன் டிரான்ஸ்மிஷன் கம்பி அடிப்படை மின்னழுத்தம் 115 KV ஆகும் ஏனெனில் ஜெனரேட்டர் பக்க மின்னழுத்தம் ஜெனரேட்டர் முனைய மின்னழுத்தம் 6 இந்த மின்மாற்றி 6 6 KV ஆகும் எனவே தானாக இந்த கம்பி இந்த பக்க அடிப்படை மின்னழுத்தம் 115 KV ஆக இருக்கும் ஏனெனில் இது உங்கள் இரண்டாம் நிலை பக்க மின்மாற்றி மின்னழுத்தம் எனவே அதனால்தான் ஜெனரேட்டர் 2 அடிப்படை மின்னழுத்தம் 6 6 KV ஆகும் இந்த ஜெனரேட்டருக்கு அவற்றின் முனைய மின்னழுத்தம் 6 எனவே அடிப்படை மின்னழுத்தமும் 6 6 KV அதாவது இங்கே நீங்கள் உண்மையில் நேரடியாக இணைக்கப்பட்ட எந்த கம்பியும் இங்கே இல்லை எனவே எந்த மின்மறுப்பு எதிர்வினையும் காட்டப்படவில்லை அல்லது மின்மறுப்பு காட்டப்பட்டுள்ளது என்றால் அது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பக்க அடிப்படை மின்னழுத்தம் 115 KV மற்றும் தானாக அடிப்படை மின்னழுத்தம் 6 எனவே ஜெனரேட்டர் முனைய மின்னழுத்தமும் 6 எனவே மற்ற பக்க அடிப்படை மின்னழுத்தம் 115 KV ஆக இருக்கும் எனவே எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது அடுத்தது மின்மாற்றி T3 ஒரு தறுவாய்க்கு 6 9 KV மற்றும் 69 KV என மதிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் நாம் பயன்படுத்திய மூன்று ஒற்றை தறுவாய் மின்மாற்றி கம்பி மின்னழுத்த விகிதம் 6 9 √𝟑 69√𝟑 சரியா நீங்கள் √𝟑 ஆல் பெருக்கினால் இது அடிப்படையில் குறைந்த மின்னழுத்த பக்கத்தில் 12 KV ஆகவும் உயர் மின்னழுத்த பக்கத்தில் 120 KV கம்பிமுதல்கம்பியாக இருக்கும் எனவே ஜெனரேட்டர் 3 சுற்றுக்கான அடிப்படை மின்னழுத்தம ஏனெனில் இந்த மின்மாற்றி உண்மையில் 12 உங்கள் 12 KV 120 KV ஆனால் கம்பி அடிப்படை மின்னழுத்தம் இந்த பக்கமும் இது கம்பி அடிப்படையிலான மின்னழுத்தம் 115 வோல்ட் ஆனால் இந்த பக்கம் 12120115 ஆக இருந்தால் இந்த பக்கம் 11 5 KV இந்த ஜெனரேட்டர் இந்த பக்கமாக இருக்கும் எனவே அதாவது ஜெனரேட்டர் 3 சுற்றுக்கான அடிப்படை கம்பி மின்னழுத்தம் 12 ஆக இருக்கும் ஏனெனில் மின்மாற்றி இப்போது 122 இது 122 ஆனால் உங்கள் அடிப்படை மின்னழுத்தம் 115 KV ஆகும் எனவே இந்த கம்பி மின்னழுத்தம் 12120115 எனவே 11 எனவே இது உங்கள் இந்த பக்க அடிப்படை மின்னழுத்தமாகும் எனவே இந்த வழியில் நீங்கள் மாற்ற வேண்டும் மற்றும் நீங்கள் விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இது முடிந்தவுடன் MVA அடிப்படை 30 என வழங்கப்படுவதால் இந்த அடிப்படை மின்னழுத்தம் MVA பொதுவாக மாறாது எனவே MVA பேஸ் 30 ஆனால் முதல் ஜெனரேட்டர் சரி ஆனால் முதல் ஜெனரேட்டர் அதன் மதிப்பீடு 25 MVA ஆகும் ஆனால் இந்த அடிப்படையில் மின்னழுத்தம் 6 6 KV ஆகும் அதாவது இந்த அடிப்படை MVA விகிதாச்சார விகிதத்தில் இந்த எதிர்வினை மாறும் எனவே Xg1 0 2 30 ஏனெனில் 0 2 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 0 2 பெருக்கல் 30 அதன் சொந்த மதிப்பீட்டில் அதன் சொந்த அடிப்படை ஆனால் 0 23025 அங்கு 0 24 p ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் பொதுவான அடிப்படை பொதுவான MVA அடிப்படை மற்றும் பொதுவான மின்னழுத்த அடிப்படை ஆக மாற்ற வேண்டும் இதேபோல் Xg2 என்பது 301515 ஆக இருக்கும் அங்கு ஜெனரேட்டரிஸ் 15 MVA ஆனால் அடிப்படை MVA 30 ஆகும் எனவே இது 30150 15 ஆக இருக்கும் அது 0 30 p இப்போது ஜெனரேட்டர் 3 விஷயத்தில் அடிப்படை MVA 30 ஆகவும் இது 30 ஆகவும் உள்ளது எனவே 3030 விகிதம் ரத்து செய்யப்படும் ஆனால் அது 0 520 2 p யோசனை என்னவென்றால் உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் அது இந்த இதேபோன்றதாக இருக்கும் ஜெனரேட்டருக்காக நான் இங்கே இந்த கணக்கீடு செய்துள்ளேன் ஜெனரேட்டர் மின்மறுப்பு உண்மையில் ஜெனரேட்டர் 3 க்கு 𝟎 𝒖 கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜெனரேட்டருக்கு தரவு வழங்கப்படுகிறது எனவே அதன் மதிப்பீடு 13 2 KV அதன் சொந்த மதிப்பீட்டில் இருக்கும் அதன் சொந்த மதிப்பீட்டில் அல்லது சொந்த அடிப்படையில் 13 2 KV 30 MVA எனவே 0 15 அது 13 எனவே MVA அடிப்படை இந்த ஜெனரேட்டர் 30 MVA மற்றும் MVA அடிப்படையும் 30 MVA ஆகும் எனவே ZB3 இதற்க்கு சமம் மற்றும் அதில் அடிப்படை மின்மறுப்பாக இருப்பது அனைத்து வகையிலும் இந்த அடிப்படை மின்மறுப்பு MVA ஒரே மாதிரியான 30 30 ஆக உள்ளது ஆனால் இது இந்த பக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கும் அதாவது ஜெனரேட்டர் 3 பக்கம் நாம் அடிப்படை மின்னழுத்தத்தை 11 5 KV என்று பெறுகிறோம் அதாவது இந்த ZB313 22MVA base இது உண்மையில் ஓம் நாம் அதை அதன் சொந்த மதிப்பீட்டிற்கு மாற்றுகிறோம் இது நமக்கு கிடைத்த அடிப்படை மதிப்பு 11 5 ஆகவே ஒரு யூனிட்டுக்கு 𝑿𝒈3 என்பது Xg3ZB3 ஆக இருக்கும் இது 𝑿𝒈3 என்பது இந்த ஓமிக் மதிப்புகள் எனவே நீங்கள் இங்கே கொண்டு வந்தால் MVA அடிப்படை ரத்து செய்யப்படும் எனவே இறுதியாக இது உங்கள் 𝑿𝒈3 𝒑 52 ஒரு யூனிட்டுக்கு ஆகும் அதாவது 𝑿𝒈3என்பது 0 20 p u ஆக மாறும் எனவே இந்த வழியில் நீங்கள் மாற்ற வேண்டும் டிரான்ஸ்பார்மர் 1 க்கு XT1 என்பது 0 u சரியா ஏனென்றால் டிரான்ஸ்ஃபார்மர் உங்கள் மதிப்பீடு இருக்கும் இடத்தில் நான் உங்களுக்கு தரவைக் காண்பிப்பேன் இதேபோல் மின்மாற்றிக்கும் அடிப்படை MVA 30 மின்மாற்றி மதிப்பீடும் 30 ஆகும் எனவே அடிப்படை MVA பாதிக்காது ஆனால் மின்னழுத்தம் நாம் பார்க்க வேண்டியதை சமன் செய்யும் எனவே மின்மாற்றி XT3 என்பது 0 101201152 ஆக இருக்கும் ஏனெனில் இந்த மின்மாற்றி T1 உண்மையில் 115 மன்னிக்கவும் இது மின்மாற்றி T1 மற்றும் மறுபுறம் கம்பிகள் 115 ஆகும் எனவே மின்மாற்றி T1 அப்படியே இருக்கும் ஏனெனில் அடிப்படை மின்னழுத்தம் 30 MVA 6 6 KV முதன்மை பக்கம் எனவே இரண்டாம் நிலை 115 ஆகும் ஆகவே மின்மாற்றி T1 க்கு எந்த மாற்றமும் இல்லை அது அப்படியே இருக்கும் இப்போது மின்மாற்றி T2 ஐப் பொறுத்தவரை மின்மாற்றி T2 அதன் மதிப்பீடு வெறும் 1 நிமிடம் மட்டுமே நான் T2 தரவைக் கண்டுபிடிப்பேன் டிரான்ஸ்ஃபார்மர் T2 இது 15 MVA ஆனால் மீண்டும் 6 6 Δ பக்க 115 எனவே மின்னழுத்தம் பாதிக்காது ஏனெனில் 6 6 KV உங்கள் அடிப்படை மின்னழுத்தமாகும் எனவே மதிப்பீடு மறுபக்கம் 115 தானாக இருக்கும் ஆனால் MVA மதிப்பீடு வேறுபட்டது 15 MVA ஆனால் அடிப்படை MVA என்பது அடிப்படை MVA 30 சரியா அதாவது XT2 என்பது 0 13015 ஆக அந்த ஜெனரேட்டர் போல இருக்கும் எனவே இது 0 இதேபோல் மின்மாற்றி T3 க்கான XT3 சரியா நீங்கள் உருவாக்கிய 3 ஒற்றை தறுவாய் மின்மாற்றி ஆகும் ஆனால் மதிப்பீடு என்பது ஒரு யூனிட்டுக்கு 0 10 ஆகும் எனவே இது 3 ஆக இருந்தால் ஒற்றை தறுவாய் அல்லது மும்முனை தறுவாய் ஒரு பொருட்டல்ல என்று நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு யூனிட்டுக்கு வழங்கப்படுகிறது என்றால் நீங்கள் மும்முனை தறுவாய் ஆக இருப்பதால் 0 10 எடுக்க வேண்டும் மும்முனை தறுவாய் என்பதால் தயவுசெய்து 3 ஆல் பெருக்க வேண்டாம் அல்லது √𝟑 இது பவர் யூனிட் இது எங்கு வேண்டுமானாலும் தவறாக இருக்கும் அங்கு என்ன இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே XT3 0 10 ஆகவும் அடிப்படை MVA 30 ஆகவும் மின்மாற்றி மதிப்பீடு 30 MVA ஆகவும் இருக்கும் எனவே 0 12 மீண்டும் சமன்பாடு 16 அல்லது அதற்கு முன்பு நான் செய்ததைப் போலவே இந்த 0 u ஐ நீங்கள் பெறுவீர்கள் எனவே இந்த மின்மறுப்புகள் அனைத்தும் உங்களுக்கு சரியாக கிடைத்துள்ளன எனவே இங்கேயும் இந்த கணக்கீட்டிற்காக நான் இதை இங்கே செய்துள்ளேன் எனவே நாம் இதன் வழியாகவும் செல்லலாம் பின்னர் இப்போது கம்பிக்கு 115 KV என்பது கம்பி அடிப்படை மின்னழுத்தமாகும் எனவே ZB Line என்பது230 அதாவது 440 Ω ஆகும் எனவே நீங்கள் 0 u என்று அழைப்பதை சுட்டிக்காட்டுவதற்கு XLine 112040 440 சமம் ஏனெனில் 120 Ω கொடுக்கப்பட்ட கம்பி எதிர்வினை எனவே இது 0 இதேபோல் Xline Xline 290440க்கு அதாவது 205 p க்கு 0 இப்போது இந்த வரைபடத்தைப் பாருங்கள் இப்போது ஒரு யூனிட் வரைபடத்திற்கு இணையானது என நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது ஜெனரேட்டர் 1 மற்றும் இது உங்கள் ஜெனரேட்டர் 1 சரியா எனவே அதன் 0 224 Xg1 XT1 உங்கள் 10 ஐ சுட்டிக்காட்டுகிறது எனவே இது மின்மாற்றி T1பின்னர் கம்பி வருகிறது பின்னர் இந்த X இது Xline j0 27 ஆகும் இப்போது இது ஜெனரேட்டர் 2 இந்த இரண்டிற்கும் இடையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஜெனரேட்டர் 2 இது இணையாக இருக்கும் இந்த G 2 மற்றும் G 3 இணையாக இருக்கும் எனவே இது உங்கள் XT2 T2 இது இங்கே j0 2 சரியா நாம் கணக்கிட்ட Xg2 இது j0 3 இது ஜெனரேட்டர் 2 இந்த கம்பி Xline 2 வரும் போது இது Xline 2j0 205 ஆகும் பின்னர் XT3 வருகிறது அதாவது இப்போது XT3 வருகிறது எனவே இது j0 11 ஆகும் பின்னர் இந்த ஜெனரேட்டர் Xg3 இங்கு வருகிறது j0 20 மற்றும் சுற்று கணக்கிடப்படுகிறது எனவே இது ஒரு யூனிட் சுற்று வரைபடம் சரியா எனவே இது G1மற்றும் G2 G3 இணையாக உள்ளது அதனால்தான் இது இணையாக உள்ளது எனவே இது ஒரு யூனிட் வரைபடம் நீங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இது நான் சற்று கடினமான ஒன்றாகும் நீங்கள் பொருத்தமான அடித்தளத்தை மாற்றுவதன் மூலம் ஒவ்வொரு அளவையும் ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு பொருத்தமான அடித்தளத்தில் மாற்றியமைத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் காண வேண்டும் எனவே அடுத்தது இன்னொன்று இது மற்றொரு வகை சரியா எனவே இந்த வகையில் 100 MVA 33 KV மும்முனை தறுவாய் ஜெனரேட்டர் ன் எதிர்வினை 15 அதாவது 0 படம் 14 இல் காட்டப்பட்டுள்ளபடி ஜெனரேட்டர் ஒரு டிரான்ஸ்மிஷன் கம்பி மற்றும் மின்மாற்றி வழியாக மோட்டார்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது படம் 14 மோட்டார்கள் 33 30 KV இல் 20 எதிர்வினையுடன் 40 MVA 30 MVA மற்றும் 20 MVA என உள்ளீடுகள் மதிப்பிட்டுள்ளன ஒவ்வொன்றும் ஒரு யூனிட் சுற்று வரைபடத்தை வரைகின்றன அதாவது உங்களிடம் ஒரு ஜெனரேட்டர் உள்ளது இது 100 MVA 33 KV மற்றும் Xg 0 இது உங்கள் மின்மாற்றி T1 ஆகும் இது 110 MVA மின்மாற்றி மதிப்பீடு அது குறிப்பிடப்படவில்லை ஆனால் இங்கே 110 MVA இது மின்மாற்றி Δ பக்கம் 32 KV மற்றும் Y பக்கம் 110 KV ஆகும் இவை அனைத்தும் கம்பிமுதல்கம்பி மற்றும் இந்த மின்மாற்றியின் XT1 எதிர்வினை 0 u பின்னர் இது டிரான்ஸ்மிஷன் கம்பி இது 60Ω இது மின்மாற்றி T2 ஆகும் இங்கே 110 MVA மின்மாற்றி T2 மின்னழுத்தமும் 11032 kV 32 KV உயர் மின்னழுத்த பக்கமானது 100 ஆகும் நான் முன்பு சொன்னேன் Y பக்கமானது பொதுவாக அதிக மின்னழுத்த பக்கத்திலும் Δ பக்கம் குறைந்த மின்னழுத்த பக்கமாகவும் இருக்கும் எனவே 11032 KV என்பது Y பக்கம் இந்த பக்கம் Δ மற்றும் XT2 ஆனது 0 இப்போது இங்கே மூன்று மோட்டார்கள் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன ஒரு மதிப்பீடு 40 MVA மற்றும் Xm1 0 இது மோட்டார் 1 எதிர்வினை இதேபோல் 30 MVA மற்றொரு மோட்டார் 2 0 u மற்றும் 20 MVA மற்றும் மற்றொரு மோட்டார் எதிர்வினை 0 2 மற்றும் j jj அப்படியல்ல எல்லா இடங்களிலும் இல்லை ஆனால் ஒரு யூனிட் வரைபடத்தின் இறுதியில் நாம் j ஐ வைப்போம் எனவே நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று கருதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவேஜெனரேட்டர் சுற்றில் MVA அடிப்படை 100 என்றும் KV அடிப்படை 33 என்று கருதியுள்ளீர்கள் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஜெனரேட்டர் தரப்பில் இருந்து ஜெனரேட்டர் மதிப்பீட்டை நாம் எடுத்துள்ளோம் 100 MVA 33 KV அடிப்படை 33 KV எனவே இந்த 33 KV மின்னழுத்தம் அடிப்படை மின்னழுத்தம் மற்றும் 100 MVA அடிப்படையாக தேர்வு செய்கிறோம் Xg ஒருபோதும் மாறாது சரியா எனவே Xgஎன்பது 0 15 p u என இருக்கும் ஆகையால் B கம்பி அடிப்படை அடிப்படை மின்னழுத்தம் 3311032 ஆக இருக்கும் ஏனெனில் இந்த மின்மாற்றி உண்மையில் 32110 கம்பி பக்கம் 110 KV சரியா ஆனால் நாம் பொதுவான அடிப்படைக்கு மாற்ற வேண்டும் ஆனால் இந்த மின்னழுத்தம் நீங்கள் 33 என எடுத்துள்ளீர்கள் எனவே கம்பி பக்கம் 3311032 ஆக இருக்கும் அது 113 43 KV சரியா எனவே இப்போது ZByour 2baseMVA baseஉண்மையில் 332100 அதாவது 10 89Ω இது பொதுவான அடிப்படை இது ZB ஆகும் ஏனெனில் அடிப்படை MVA என்பது 100 எனவே ZBT1 ZB2BT2332110 9 309Ω சரியா ஏனெனில் மின்மாற்றி T1 மற்றும் மின்மாற்றி T2 ஆகியவை ஒரே மின்னழுத்த மதிப்பீட்டைக் கொண்டுள்ளன அதனால்தான் உங்கள் அடிப்படை மின்னழுத்தம் நீங்கள் 33 KV என எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே குறைந்த மின்னழுத்த பக்கமானது அந்த மின்மாற்றிக்கு 32 KV ஆகும் எனவே 2MVA அது மின்மாற்றிக்கு 110 ஆகும் எனவே அது 9 எனவே XT1 மற்றும் XT2 இது 0 08 p அதாவது XT1Ω XT1Ω XT2Ω ஆனால் ஒரு யூனிட்டுக்கு மின்மாற்றிகள் சமமாகும் ஓமிக் மதிப்புகளை 0 309 ஆக மாற்றியது அதாவது 0 எனவே இது மின்மாற்றி எதிர்வினைக்கான ஓமிக் மதிப்பு அதாவது அதன் சொந்த மதிப்பீட்டில் அதன் அடிப்படை மின்மறுப்பு என்ன என்பதைக் கண்டுபிடித்து பின்னர் அதை ஓமிக் மதிப்புகளுக்கு மாற்றுவீர்கள் ஆனால் அடிப்படை மின்மறுப்பு 10 89 ஆக இருப்பதால் XT1 newXT2 new0 74410 890 6383 p u என்பது புதிய மதிப்புகள் நிச்சயமாக இது அடிப்படை அளவுகளின் புதிய மற்றும் பழைய மதிப்புகள் மற்றும் ஒரு யூனிட் அளவுகளின் அடிப்படையில் நீங்கள் சமன்பாடு 16 ஐப் பயன்படுத்தலாம் நாம் மீண்டும் வருவோம்